சிமுலேஷன் வாக் த்ரூ ரெக்டிஃபையர் சி ஃபில்டர் உதாரணம் இந்த வீடியோ கேப்சூலில் நாம் உருவகப்படுத்துதல் செயல்முறையின் மூலம் ஒரு மேலோட்டமான பயிற்சியை மேற்கொள்வோம் நாம் ஒரு திட்டவட்டத்தை வரைவோம் மற்றும் முழு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மின்தேக்கி பில்டர் சர்க்யூட்டை எடுப்போம் உதாரணமாக நிகர பட்டியலை உருவாக்கி அதை உருவகப்படுத்த ngSpice ஐப் பயன்படுத்தவும் அலை வடிவத்தைப் பார்க்கவும் அலை வடிவங்களைத் திட்டமிடவும் மற்றும் சுற்றுக்குள் சிலவற்றைப் பெற முயற்சிக்கவும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் உருவகப்படுத்துதல் என்பது முதிர்ந்தவர்களுக்கானது உருவகப்படுத்துதலின் மதிப்புகள் அல்லது உருவகப்படுத்துதலின் முடிவுகள் நாம் எடுத்துக்கொள்ளும் மாதிரிகளைப் போலவே சிறப்பாக இருக்கும் எனவே பல முறை நாம் டையோட்கள் அல்லது டிரான்சிஸ்டர் அல்லது பல்வேறு கூறுகளுக்கு ஏற்ற மாதிரி மாதிரியை வைப்போம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் சிமுலேஷன் அலைவடிவங்களைக் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இது ஒரு உண்மையான அமைப்பிற்காக அலைக்காட்டியில் கிடைக்கும் இருப்பினும் கணிசமான வேறுபாடுகள் இருக்கும் ஏனெனில் பல இலட்சியங்கள் அல்லாதவை மற்றும் பல நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளன அவற்றை உருவகப்படுத்துதலில் நாம் கவனிக்க மாட்டோம் உருவகப்படுத்துதல் என்பது கணினியின் கருத்து அல்லது செயல்பாட்டில் உங்களுக்கு நல்ல நுண்ணறிவை வழங்குவதாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பல்வேறு பாகங்களின் மதிப்பீட்டை வடிவமைக்க இது பயன்படுத்தப்படலாம் ஆனால் நீங்கள் அவற்றை வன்பொருளில் வைப்பதே உண்மையான சோதனை இயற்பியல் வன்பொருள் மற்றும் உண்மையான அலைவடிவங்கள் மற்றும் உண்மையான வன்பொருளின் முடிவுகளை உணரவும் எனவே உருவகப்படுத்துதல் மற்றும் உருவகப்படுத்துதல் முடிவுகளை சிட்டிகை உப்புடன் பயன்படுத்தவும் புரிந்துகொள்வதற்கும் வடிவமைப்பு நோக்கங்களுக்காகவும் அதைப் பயன்படுத்தவும் எனவே இந்த வகையான வரம்புகளுடன் நீங்கள் உருவகப்படுத்துதலுடன் முன்னேற முயற்சிக்கிறீர்கள் எனவே இப்போது இந்த உருவகப்படுத்துதல் பணியை gEDA ஐப் பயன்படுத்தி ஸ்கீமடிக்ஸ் மற்றும் ngSpice ஐ சிமுலேட் செய்ய ஆரம்பிக்கலாம் gEDA திட்டத்தை திறப்பதன் மூலம் உருவகப்படுத்துதல் செயல்முறையைத் தொடங்குவோம் கடைசியாக டெர்மினலைத் திறக்கப் பயன்படுத்தினோம் ஆனால் ஷோ அப்ளிகேஷன்கள் மெனுவிற்கும் செல்லலாம் gEDA ஸ்கீமாடிக் ஸ்டார்ட் அப் உள்ளது ஒரு ஐகானைக் கிளிக் செய்து அதைக் கிளிக் செய்யவும் நீங்கள் gEDA ஐத் திறக்க வேண்டும் நாம் தொடங்கியதைப் போலவே ஒளி பின்னணி gEDA உள்ளது கடைசியாக அதை அமைக்கவும் மாற்றுவதற்கு மற்றும் பெரிதாக்க மவுஸ் வீலைப் பயன்படுத்தவும் எனவே முதலில் அதை ஒரு ரெக்டிஃபையர் டாட் ஸ்கீமேட்டிக் என்று பெயரிட்டு கோப்பாக சேமித்து கொள்வோம் நாம் இந்த fileக்குள் சென்று இங்கு ஒரு DC DC இருப்பதால் அதை சேமிப்போம் நான் டிசி டிசியை clear செய்துவிட்டேன் அதில் வேறொன்றுமில்லை நாம் அதை rectifier sch என்று பெயரிடலாம் எனவே அந்த இடத்தில் அதை நாம் காணலாம் அடுத்து நாம் பாகங்களுக்குச் சென்று லைப்ரரிலிருந்து பாகங்களை வரைய முயற்சிக்கிறோம் எனவே முதலில் நாம் சென்று டயோட் மூலங்கள் மற்றும் மின்தேக்கிகள் சுமை நாம் நிறுவியிருந்த அகாம்ஸ் கோப்புறை லைப்ரரி சர்க்யூட் பாகங்களை வரைவோம் ஆம் கடைசி பகுதியில் பொதுவான பாகங்கள் உள்ளன அவை பொதுவான மாதிரிகள் என்பதால் பெரும்பாலான உருவகப்படுத்துதலுக்கு நீங்கள் இதைப் பயன்படுத்தலாம் மின்தேக்கியை எடுப்போம் நமக்கு ஒரு டையோடு பவர் டையோடு தேவை அவற்றில் 4 தேவை எனவே சாதனங்களைச் சுழற்றுவதற்கு நான் ER ஐப் பயன்படுத்த வேண்டும் மேலும் இந்தச் சாதனத்தையும் சுழற்றுவேன் பின்னர் நமக்கு சுமை எதிர்ப்பு தேவைப்படும் நாம் இங்கே ஒரு எதிர்ப்பை வைப்போம் மேலும் டிராக் ரெசிஸ்டன்ஸ் ஆக செயல்பட எனக்கு மற்றொரு எதிர்ப்பு தேவைப்படும் இல்லையெனில் நீங்கள் ஒன்றிணைந்த சிக்கல்களில் இறங்குவீர்கள் எனவே இங்கே நீங்கள் பார்ப்பதை நான் வைக்கிறேன் அதை நாம் சுற்றுக்குள் சரிசெய்வோம் பின்னர் நாம் மூலத்தை எடுக்க வேண்டும் எனவே spice உருவகப்படுத்துதல் பாகங்கள் லைப்ரரிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஆதாரம் ஒரு சைன் மூலமாகும் நாம் ஒரு சைன் மூலத்தைத் தேர்ந்தெடுப்போம் மேலும் ஒரு பொருளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே spice include directory உள்ளது நாம் உருவாக்கும் மாதிரிகள் மாற்றியமைக்கப்பட்ட மாதிரிகள் ஆகியவற்றின் லைப்ரரி கொண்ட கோப்பைச் சேர்க்க வேண்டும் எனவே அது நம்முடைய லைப்ரரி நம்முடைய விருப்ப லைப்ரரி அடுத்து பவர் ரெயில்ஸ் லைப்ரரிலிருந்து ஜெனரிக் எடுக்க வேண்டும் இது ஒரு பொதுவானது சுற்றுவட்டத்தின் புள்ளிகளின் பொடென்ஷியல் எடுக்கக்கூடிய குறியீட்டைக் குறிக்கிறது நாம் பல கிரௌண்ட் சிம்பல் வைத்திருப்போம் இது முக்கியமானது கிரௌண்ட் சிம்பல் இல்லாமல் spice வேலை செய்யாது எனவே பெரும்பாலானவை உள்ளன என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த கூறுகளை நிலைநிறுத்துவோம் எனவே மூலத்தை இங்கே வைக்கிறேன் எனக்கு ஒரு தொடர் மின்மறுப்பு இருக்கட்டும் இது மிகச் சிறிய மின்மறுப்பாக இருக்கும் சில டையோட்களை ஒரு முழு பிரிட்ஜ் வடிவத்தில் நிலைநிறுத்துவோம் அவற்றை நிலைநிறுத்துவோம் பின்னர் நீங்கள் அதை இப்படி சரிசெய்யலாம் பின்னர் மேலும் ஒரு டையோடு பின் நாம் கெபாசிட்டரை இப்படி நிலைநிறுத்தலாம் இப்போது நான் இந்த சுமை மின்தடையை சுழற்றி இதை இங்கே நிலைநிறுத்துவேன் இதை இப்போதைக்கு விடுவோம் இணைப்பு ஒயர்களை வரைவோம் இந்த add நெட்களைப் பயன்படுத்தி ஒயர்களை வரையலாம் எனவே அதைக் கிளிக் செய்யவும் இப்போது நீங்கள் add நெட் மோட் ல் உள்ளீர்கள் அதன் தேடல்கள் மற்றும் இந்த வலைக்கான இணைப்புகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது நான் ஒயர்களைப் போடத் தொடங்குவேன் இப்போது வலது கிளிக் செய்யவும் இங்கே கிளிக் செய்க வலது கிளிக் செய்யவும் கிளிக் செய்யவும் கிளிக் செய்யவும் வலது கிளிக் செய்யவும் கிளிக் செய்யவும் கிளிக் செய்யவும் கிளிக் செய்யவும் வலது கிளிக் செய்யவும் வலது கிளிக் செய்வதன் மூலம் வயரிங்கை முடிக்கிறேன் கிளிக் கிளிக் வலது கிளிக் கிளிக் வலது கிளிக் மற்றும் பல நீங்கள் டையோட்களுக்கான இணைப்பை உருவாக்குகிறீர்கள் டையோட்கள் ஒரு துணை சுற்று மாதிரி அதனால்தான் ஆரம்பத்தில் x குறி x உள்ளது அனைத்து துணை சுற்றுகளிலும் ஆரம்பத்தில் x இருக்கும் பின்னர் மூலமானது பிரிட்ஜ் மையப் பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது சுற்று இவ்வாறு அமைக்கப்படுகிறது கர்சரை மாற்றவும் இப்போது நாம் அநேகமாக கிரௌண்ட்ஐ பார்க்க முடியும் ஒரு மெய்நிகர் பார்க்க முடியும் இது ஒரு மறுநிகழ்வு அல்லது மின்னழுத்தம் அளவிடப்படும் பூஜ்ஜிய முனை நீங்கள் இங்கு கிரௌண்ட்ஐ வைத்திருந்தால் இந்த முனையை அளவிடும் போது நீங்கள் நேரடியாக வெளியீட்டு மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் நாம் இங்கே கிரௌண்ட்ஐ கொடுக்கிறோம் பின்னர் நீங்கள் வெளியீட்டைப் பெற வேண்டும் மின்னழுத்தத்திலிருந்து இந்த முனையின் மின்னழுத்தத்தை கழித்து இந்த மின்னழுத்தத்தை எடுக்க வேண்டும் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று சர்க்யூட் பகுப்பாய்வு இப்போது இந்த லேபிள்களை இங்கே வைப்போம் இந்த லேபிள்களை வைப்பது முக்கியம் ஏனென்றால் நீங்கள் spiceவில் உருவகப்படுத்துதலை இயக்கும் போது நீங்கள் வழங்கும் லேபிள்களின்படி நெட் லிஸ்ட் உருவாக்கப்படும் நீங்கள் லேபிள்களை வழங்கவில்லை என்றால் அது துணை எண்களை ஒதுக்கும் பின்னர் சுற்று முனை புள்ளிகளைக் கண்காணிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் நீங்கள் உணர்வுபூர்வமாக லேபிள்களை ஒதுக்கினால் நீங்கள் அதிக நுண்ணறிவைப் பெறலாம் பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் தெரிந்துகொள்ளலாம் நெட் லிஸ்ட்டை இன்னும் சிறப்பாகப் புரிந்து கொள்ளலாம் எனவே இதை நோட் 'ஏ' என்று அழைக்கிறேன் இதை நகலெடுத்து சுழற்றுவேன் இந்த முனையை 'பி' என்று அழைப்பேன் இதன் மூலம் நான் என்ன செய்தேன் நான் இந்த முனைக்கு ஒரு லேபிளைக் கொடுத்துள்ளேன் இப்போது நான் உள்ளீட்டு மூலத்தைக் குறிப்பிட விரும்பும் போது நான் Va minus Vb என்று கூறுவேன் இது அலைவடிவத்தின் மதிப்பைக் கொடுக்கும் பின்னர் நாம் இங்கே ஒரு முனை எண்ணைக் கொடுக்கலாம் இந்த புள்ளிக்கு ஒரு முனையை கொடுக்கலாம் இதை c என்று அழைப்போம் இன்னும் ஒரு முனையை இங்கே கொடுக்கலாம் நான் இங்கே ஒரு ட்ராக் மின்மறுப்பை வைக்க விரும்புகிறேன் அதனால் இப்போதைக்கு இந்த லேபிளை மட்டும் கொடுக்க மாட்டேன் நான் இந்த லேபிளை அகற்றிவிட்டு இந்த லேபிளை o என்று குறிப்பேன் அதனால் இது ஒரு அவுட்புட் லேபிள் என்பதை நாம் அறிவோம் எனவே லேபிள்கள் உள்ளன கிரௌண்ட் உள்ளது எங்களிடம் கூறுகள் உள்ளன நாம் அதை ஒயர் செய்துள்ளோம் கூறுகளின் பெயர்களைக் கொடுக்க வேண்டும் எனவே நீங்கள் அவற்றை இருமுறை கிளிக் செய்தால் நாம் இதை Rs தொடர் எதிர்ப்பு என்று அழைப்போம் அதற்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் மேலும் 100 ஓம்ஸ் கொடுக்க வேண்டாம் இது ஒரு தொடர் எதிர்ப்பின் மிக அதிகம் 0 1 ஓம் பாதையின் ஒரு நியாயமான மதிப்பு நாம் பின்னர் மூலத்திற்கு வருவோம் இந்த டையோட்களின் பெயர்களைக் கொடுப்போம் x d 1 இதை d1 என்று அழைப்போம் இதை d2 d4 d3 என்று அழைப்போம் அதன் பிறகு டையோட்கள் லேபிளிடப்படும் இந்த கெபாசிட்டரை லேபிளிடுவோம் அதை பில்டர் கெபாசிட்டர் Cf என்று அழைப்போம் இதை சுமை எதிர்ப்பு என்று அழைப்போம் நான் அதை Ro என்று அழைப்போம் எனவே நாம் சில மதிப்பைக் கொடுப்போம் இதை சுமார் 25 ஓம்ஸில் வைத்திருக்கலாம் இதனால் நீங்கள் சிறிது மின்னோட்டத்தைப் பார்க்கிறீர்கள் நேற்று பார்த்ததைப் போல 1000 மைக்ரோ ஃபாரட் கெபாசிட்டர் மதிப்பு மற்றும் இப்போது நாம் கொடுக்க வேண்டிய மூலத்தை Vin என்று பெயர் வைப்போம் எனவே எங்களிடம் Vin என்ற பெயர் உள்ளது மேலும் சைன் பண்புக்கூறுக்கான அளவுருவை வழங்க வேண்டும் எனவே இங்கே நாம் சைன் அலை அளவுருவைக் கொடுக்க வேண்டும் எந்த சந்தேகமும் எழுந்தாலும் நீங்கள் கையேட்டைப் பார்க்க முடியும் கடந்த அமர்வில் ng spice கையேட்டைப் பதிவிறக்கம் செய்து உங்கள் பக்கத்தில் வைத்திருப்பது நல்ல நடைமுறை என்று நான் பரிந்துரைத்தேன் சைன் அலையின் அளவுருவைப் பார்க்க அல்லது கையேடுக்கு செல்ல அனுமதிக்கவும் இது n g spice கையேடு நீங்கள் பொது தொடரியல் சைன் V ஆஃப்செட் V அலைவீச்சு அதிர்வெண் தாமதம் மற்றும் டேம்டு காரணி ஆகியவற்றைப் பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு டேம்டு சைன் அலையையும் கொடுக்கலாம் இது சைனுக்கான உதாரணம் உங்களிடம் நேர்மறை முனைக்கும் மற்ற முனை சைனுக்கும் இடையே Vin உள்ளது 0 ஆஃப்செட் 1 அலைவீச்சு 100 மெகா அதிர்வெண் நாம் கொடுக்க வேண்டியது 0 ஆஃப்செட் 3 Vm ரூட் 2 அல்லது 325 230 ரூட் 2 அல்லது 325 வோல்ட் வீச்சு 50 ஹெர்ட்ஸ் 0 0 எனவே அதைத்தான் செய்வோம் எனவே நாம் அதை சைன் Spice கேஸ் இன்சென்ஸிட்டிவ் 0 ஆக மாற்றுவோம் 320 வோல்ட் அது 50 ஹெர்ட்ஸைக் கொடுத்துள்ளோம் தாமதமும் இல்லை டேம்டு இல்லை எனவே அதுதான் ஆதாரமாக அமைகிறது இப்போது உள்ளீட்டு கோப்பகத்திற்கு நீங்கள் மதிப்பு 1 மற்றும் கோப்பாக உருவாக்கும் எனவே இப்போது நான் ஒரு கோப்பில் எழுதுகிறேன் e d t 01 dot sub என்பது electronic design technology 01 dot sub என்பது உங்களுக்கு வசதியானது மற்றும் உங்கள் சொந்தமான பெயரை வைக்கலாம் எனவே இது இங்கே பிரதிபலிக்கும் மற்றும் இது நீங்கள் நெட் லிஸ்ட் உருவாக்கும் போது சேர்க்கப்படும் ஒரு கோப்பு எனவே சேமிக்க இது நல்ல நேரம் கோப்பை சேமிக்கவும் இந்த ஸ்கெமாட்டிக் சர்க்யூட்டை மூடுவோம் இப்போது DC DC கோப்புறையில் ரெக்டிஃபையர் டாட் s c h இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே எங்களிடம் ஸ்கெமாட்டிக் தயாராக உள்ளது ஆனால் இன்னும் 2 கோப்புகளைச் சேர்க்க வேண்டும் 1 கோப்பை DC DC இல் சேமித்து வைப்போம் நான் அதற்கு ரெக்டிஃபையர் dot cir என்று பெயரிடுவேன் எப்போதும் ஸ்கீமாடிக் கோப்பு பெயரின் பெயரையே வைத்திருக்க வேண்டும் மேலும் நீங்கள் அதை cir என்று நீட்டிப்புடன் அதை சேமிக்க வேண்டும் இங்கே முதல் வரி எப்போதும் ஒரு கருத்து எனவே இரண்டாவது வரியிலிருந்து தொடங்குங்கள் நாம் ஆரம்ப நிலைகளைப் பயன்படுத்தி 50 மைக்ரோ விநாடிகள் முதல் 100 மில்லி விநாடிகள் வரை ஒரு தற்காலிகப் பகுப்பாய்வைச் செய்ய விரும்புகிறோம் ரெக்டிஃபையர் டாட் நெட்டையும் சேர்க்கவும் டாட் நெட்டிற்கான ரெக்டிஃபையர் இன்னும் உருவாக்கப்படவில்லை ஆனால் விரைவில் அதை உருவாக்குவோம் அதை எப்படி செய்வது என்று உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறேன் எனவே உருவகப்படுத்துதலுக்கான இந்த 2 கட்டுப்பாட்டு அறிக்கைகள் அதை ஒரு தனி கோப்பில் சேர்க்கின்றன அதை ஒருபோதும் நெட் கோப்பில் சேர்க்க கூடாது இந்த மாதிரியான ஒழுங்கான முறையில் செய்தால் நல்லது எனவே பின்னர் மாற்றம் சிக்கலான உருவகப்படுத்துதல்கள் மிகவும் எளிதாக இருக்கும் அதை சேமித்து இந்த கோப்பை மூடவும் எனவே இப்போது உங்களிடம் ரெக்டிஃபையர் டாட் சர்வும் உள்ளது இங்கே மேலும் ஒரு கோப்பையை நாம் சேர்ப்போம் எங்களிடம் எடிட் 0 1 டாட் சப் பைல் இருந்தது அதில் மாடல்கள் இருக்கும் எனவே இதை அதே கோப்பகத்தில் சேமித்து இந்த முறை e d t 0 1 dot sub ஐ சேமித்து சேமிக்கிறேன் எனவே இதை நாம் உள்ளடக்கிய கட்டளையாக இணைத்துள்ளோம் இதில் என்ன இருக்க வேண்டும் இது எனது மாற்றியமைக்கப்பட்ட கூறுகளின் லைப்ரரி ஆக இருக்கும் எனவே பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என வைத்திருக்கலாம் உங்கள் விருப்பம்போல் பெயர் வைத்திருக்கலாம் நமக்கு ஒரு மாதிரி தேவை நாம் அங்குள்ள டையோடைப் பயன்படுத்தினோம் அது ஒரு பவர் டையோடு அது ஒரு மாதிரி எனவே பவர் டையோடு 2 பகுதிகளைக் கொண்டுள்ளது டையோடுக்கான மாதிரி ஒரு இயல்புநிலை டையோடு மற்றும் மாடல் சப் சர்க்யூட் மாடல் பவர் டையோடு எனவே நான் இதை எழுதுகிறேன் spiceஐ எவ்வாறு பயன்படுத்துவது துணை சுற்றுகளை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன் எனவே துணை சுற்றுகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி நான் இப்போது எழுத மாட்டேன் ஏனெனில் இது இந்த பாடத்திட்டத்தில் படிக்க மாட்டோம் எனவே உங்களுக்கு spice மாடலிங் தெரியும் என்று கருதுகிறேன் மாடல் நான் இப்போது டெஃப் என்று ஒரு பெயரைக் கொடுக்கிறேன் இது ஒரு இயல்புநிலை டையோடு மாடல் இப்போது பவர் டையோடை மாதிரியாகக் காட்டுகிறேன் இப்போது இது ஒரு மேக்ரோ மாடல் இந்த மேக்ரோ மாடல் சப் சர்க்யூட் மாடலை வைத்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் நிறைய வேறுபாடுகள் அவை இயல்புநிலை ஐடியல் டையோடில் இருக்காது அதை நீங்கள் துணை சுற்று மாதிரியில் கவனித்துக் கொள்ளலாம் எண் கன்வெர்ஜென்ஸ் மிகவும் சிறப்பாக இருக்கும் எனவே டாட் சப் சர்க்யூட் அதை அடையாளம் காணவே அதை பெரிய எழுத்துக்களில் வைத்தேன் இருப்பினும் spice எழுத்துக்களில் கேஸ் இன்சென்ஸிடிவ் எனவே முதலில் மாதிரியை எழுதுகிறேன் மற்றும் டையோடு ஒரு சாதாரண ஐடியல் டையோடு எடுக்கட்டும் நான் இயல்புநிலை பவர் டையோடு என்று கூறுவேன் சில விளக்கமான பெயர்களைக் கொடுக்கலாம் நான் Rshunt ஐ 102 மற்றும் 103 மதிப்புக்கு இடையில் வைத்துள்ளேன் சில உயர் மதிப்பு 10000 ஓம்களுக்கும்வைத்துள்ளேன் மற்றும் Cshunt 103 101 0 01 micro farad டாட் மாடல் டிஃபால்ட் பவர் டையோடு Rs சீரிஸ் 0 01 ஜங்க்சன் கெப்பாசிட்டர் 100 pf டாட் முடிகிறது துணை சுற்றுகளை முடிக்கவும் எனவே இது துணை சுற்று அதை சேமிக்கவும் எனவே இதை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் உங்களிடம் 101 மற்றும் 102 க்கு இடையில் டையோடு உள்ளது மற்றும் உங்களுக்கு எதிர்ப்பு ஷண்ட் எதிர்ப்பு உள்ளது பின்னர் மீண்டும் ஒரு ஷன்ட் கெப்பாசிட்டர் தொடரில் உள்ளது எனவே R shunt மற்றும் RC shunt ஆகியவை தொடரில் மற்றும் டையோடு முழுவதும் dx ஸ்கெமாட்டிக் உள்ளன எனவே இதை மூடலாம் மற்றும் தேவையான கோப்புகள் நமக்கு உள்ளன இது ஏற்கனவே திட்டவட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ரெக்டிஃபையர் டாட் சிர் நீங்கள் செய்ய விரும்பும் பகுப்பாய்வு வகை என்ன என்பதை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் நிகர பட்டியலை உருவாக்க நமக்கு இப்போது தேவை எனவே நிகர பட்டியலை உருவாக்குவது மிகவும் எளிது ஒரு டெர்மினலைத் திறந்து இந்தக் கோப்புகள் அனைத்தும் உள்ளனவா என்பதைப் பார்க்க டெர்மினலுக்கு அந்தக் கோப்புறைக்குள் செல்வோம் எனவே திட்டத்திலிருந்து நிகர பட்டியலை உருவாக்குவோம் கட்டளை இந்த G net list slash g spice s d b dash o rectifier dot net போன்றது ரெக்டிஃபையர் டாட் எஸ் சி எச் ஸ்கீமடிக்கிலிருந்து ரிக்டிஃபையர் டாட் நெட் வெளியீடு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே நீங்கள் இதை இயக்கும்போது அது நிகர பட்டியலை உருவாக்கும் எனவே ஒரு ரெக்டிஃபையர் டாட் நெட் உருவாக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் பார்த்தால் இப்போது இந்த 3 கோப்புகள் சிமுலேஷனுக்காக ngSpice க்குள் செல்லும் எனவே நீங்கள் நெட்டில் பார்த்தால் edt dot sud உள்ளிட்டவற்றின் காரணமாக edt sub இலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் உருவாக்கப்பட்ட நெட் பட்டியலைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் A மற்றும் b க்கு இடையில் V ஐப் பார்க்கிறீர்கள் நாம் லேபிள்களைப் பயன்படுத்தியுள்ளோம் அது லேபிளை எடுத்துள்ளது முனைகளுக்கான பெயர்கள் Rs Ro ஆற்றல் டையோட்கள் மற்றும் கெப்பாசிட்டரை இப்போது நாம் உருவகப்படுத்த வேண்டும் எனவே உருவகப்படுத்துதல் செயல்முறையைப் பார்ப்போம் நீங்கள் ஏற்கனவே DC DC கோப்புறையில் உள்ளீர்கள் நீங்கள் ngSpice க்கு செல்ல வேண்டும் எனவே நீங்கள் ngSpice rectifier dot cir என்கிறீர்கள் நீங்கள் ரெக்டிஃபையர் டாட் சர் என்று அழைக்கிறீர்கள் cir ள் ரெக்டிஃபையர் டாட் நெட்டைச் சேர்க்கவும் எனவே அது இங்கிருந்து நெட் லிஸ்ட் சரியான முறையில் எடுக்கும் எனவே இப்போது நீங்கள் n g spice சூழலுக்குச் செல்லுங்கள் எனவே n g spice சூழல் அதன் நினைவக இடைவெளி பணியிடத்தில் சுற்றுகளை எடுத்துக் கொண்டுள்ளது கட்டளை run தட்டச்சு செய்க அது சுற்று இயக்கும் மற்றும் இவை உங்களிடம் இருக்கும் முனைகளின் திசையன்கள் அடுத்து நாம் செய்ய வேண்டியது ப்ளாட் vo அல்லது v அவுட்புட்டை ப்ளாட் செய்வோம் குறிப்புக்கான ஸ்கேமாட்டிக் நீங்கள் எப்பொழுதும் திறக்கலாம் அதை இங்கே உங்கள் பக்கத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் இந்த பிளாட்டை நாம் வரைய விரும்புகிறோம் என்று கூறுவோம் Vo plot நீங்கள் அதை இருமுறை கிளிக் செய்யலாம் பின்னர் தொடக்கத்திலிருந்தே கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யப்படுவதைக் காணலாம் பின்னர் சிற்றலைகள் கோட்பாட்டளவில் விவாதிக்கப்பட்டன நீங்கள் இங்கே மூல மின்னோட்டத்தை காணலாம் எனவே ப்ளாட் Vo என்று சொல்வோம் மேலும் கிளை V இல் எந்த கிளை V இன் மின்னோட்டத்தை இங்கே கிளையில் திட்டமிட விரும்புகிறேன் பின்னர் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் நீங்கள் மின்னோட்டத்தைப் பார்க்கிறீர்கள் இப்போது மூலத்தின் மின்னோட்டம் எப்போதும் எதிர் திசையில் கருதப்படுகிறது எனவே இது கழித்தல் காட்டப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் உண்மையில் இந்த திசையில் மின்னோட்டம் ஓட்டத்தில் உள்ளது எனவே நீங்கள் ரிசோர்ஸ் கிளையை எடுக்கும் போதெல்லாம் அதில் மைனஸ் கொடுக்கலாம் எடுத்துக்காட்டாக ப்ளாட் Vo மைனஸ் I V ஐ மன்னிக்கவும் ப்ளாட்டில் Vo 0 மைனஸ் Iin என்று சொல்லலாம் இதுவே நீங்கள் பார்க்கும் மின்னோட்டத்தின் சரியான திசையாகும் கடந்த அமர்வில் நாம் விவாதித்தது போல் சாதாரண நிலையான மின்னோட்டத்தை விட அதிகமாக உள்ளது இதை விட்டு நீங்கள் வெளியேறிய பிறகு எனவே இது ஒரு உருவகப்படுத்துதல் செயல்முறையை நிறைவு செய்கிறது இந்த கட்டத்தில் நான் குறிப்பிட விரும்பும் சில புள்ளிகள் மற்றும் உதவிக்குறிப்புகள் உள்ளன இப்போது ng spice ஐப் பயன்படுத்தி நெட் லிஸ்ட்டை உருவாக்கிய பிறகு உருவகப்படுத்துதலின் விஷயத்தில் ஒரு சிக்கல் ng spice plot ng spice rectifier dot cir ல் ஒருமுறை இயக்க அந்த ப்ளாட்டைப் பார்க்கவும் நான் Vo சில உதாரணங்களை எடுத்துள்ளேன் மற்றும் நீங்கள் அதை விரிவாக விரிவாக்க முடியும் மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட பகுதிக்கு அதை பெரிதாக்க முடியும் இவை அனைத்தும் சாத்தியம் நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள் இதை நீங்கள் ஆவணப்படுத்துவதற்கான ஒரே வழி ஸ்கிரீன் கேப்சர் ஷாட்டை உருவாக்குவதுதான் எனவே நீங்கள் ஆவணத்தை உருவாக்கும் போது அதிக நினைவகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஆவணத்தை உருவாக்கும் போது நகலை அச்சிடுவதால் இந்த கருப்பு பின்னணியைப் பெறுவீர்கள் எனவே ஆவணப்படுத்தல் நோக்கங்களுக்காக இந்த n g spice ப்லாட் நீங்கள் பார்க்க மிகவும் வசதியான முறையில் இல்லை எனவே நீங்கள் அதைக் கொண்டு சில ஆவணங்களைச் செய்ய முடியாது அது ஒரு சிக்கல் மற்றும் இந்த நெட் லிஸ்ட் பட்டியலை நாம் உருவாக்கும் நேரத்தில் மற்றொரு சிக்கல் எனவே திட்டவட்டத்திலிருந்து நெட் லிஸ்ட் பட்டியலை உருவாக்கும்போது இந்த g net list dash g spice dash s d b போன்ற கட்டளையைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் தட்டச்சு செய்யும் போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் திட்டவட்டத்தில் மாற்றம் செய்யும் போது நீங்கள் இதை தட்டச்சு செய்து பின்னர் நெட் லிஸ்ட் டாட் நெட் கோப்பை உருவாக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடியது இதை ஒரு ஸ்கிரிப்ட் கோப்பில் வைத்து பின்னர் இதுபோன்ற எந்த மாதிரியான உருவகப்படுத்துதலுக்கும் பொதுவான வழியில் பயன்படுத்தலாம் எனவே இந்த 2 சிக்கல்களையும் இணைத்து இந்த 2 சிக்கல்களையும் ஆக்டேவ் மூலம் தீர்க்கும் வகையில் ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கவும் நாம் உருவாக்கியுள்ளோம் நாம் ஒரு ஸ்கிரிப்ட் கோப்பை உருவாக்கியுள்ளோம் அதைத்தான் நீங்கள் முதலில் நகலெடுத்து இங்கே பின் டிரேக்டரி ல் வைத்தீர்கள் எனவே பின் கோப்பகத்தில் கடைசி பிரிவில் நாம் 6 கோப்புகளை நகலெடுத்து இந்த போல்டரில் வைத்துள்ளோம் இப்போது அந்த q sim என்பது ஒரு ஆக்டேவ் ஸ்கிரிப்ட் ஆகும் இது நெட் லிஸ்ட் கட்டளையை உருவாக்கும் இந்த நெட் லிஸ்ட் கட்டளையின் சிக்கலைக் கவனித்துக்கொள்வதோடு ஆக்டேவ் அல்லது மேட்லாப் வகை கட்டளைகளைப் பயன்படுத்தி அலைவடிவங்களைக் காண்பிக்கவும் மேலும் pdf கோப்பின் வடிவத்தில் வெளியீட்டை வெளியிடவும் q sim அது என்ன செய்யும் என்றால் அது ஸ்பைஸ் சிமுலேஷன் செய்ய நிகர பட்டியலை எடுத்து பின்னர் உருவகப்படுத்துதலின் முடிவுகளை மூலக் கோப்பில் வைத்து மூலக் கோப்பு spice read file dot m file பைலுக்கு அளவுருவாக அனுப்பப்படும் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் செயல்பாடாகும் இது n g spice இலிருந்து பதிவிறக்கம் செய்யப்படலாம் ஆனால் நீங்கள் அதைப் பயன்படுத்தக்கூடிய ஆதாரத்தில் நான் அதைச் சேர்த்துள்ளேன் எனவே இது இந்த மூலக் கோப்பைப் படிக்கும் பின்னர் ஆக்டேவின் gnu ப்ளாட் ப்ளாட்ற்குப் பயன்படுத்தப்படும் gnu ப்ளாட் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் அதிலிருந்து நீங்கள் வெவ்வேறு வகையான வெளியீடு அல்லது svg வெளியீட்டைப் பெறலாம் எனவே அதைத்தான் நாம் செய்கிறோம் இது எழுதப்பட்ட ஒரு சிறிய ஸ்கிரிப்ட் கோப்பு இதில் மேம்படுத்த நிறைய வாய்ப்புகள் உள்ளன இது ஒரு மாதிரி வகை ஸ்கிரிப்ட் கோப்பு இது நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதைக் காண்பிக்கும் மற்றும் நிறைய உள்ளது ngSim என்பது உண்மையில் q sim ஐப் போன்றது அது ரெக்டிஃபையர் டாட் சர்க் கோப்பையும் உருவாக்குகிறது ஆனால் பல நேரங்களில் நீங்கள் எழுத விரும்புவதை நாம் மறந்து விடுகிறோம் அல்லது நீங்கள் ஏசியாக இருக்கும் போது இது படி அளவு முடிவடையும் நேரம் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் அது ஒரு ஏசி பகுப்பாய்வு அல்லது அது சார்பு புள்ளி பகுப்பாய்வு மற்றும் வேறு பல பகுப்பாய்வுகளை நீங்கள் மறந்துவிடலாம் அதனால் அந்த பகுதியைச் செய்ய ngSim உங்களுக்கு உதவுகிறது எனவே அது வசதியாக இருக்கிறதா என்று பார்க்க நான் உங்களை விட்டுவிடுகிறேன் நான் ஒரு சிறிய உதாரணத்தை qsim உடன் தருகிறேன் நாம் DC DC கோப்புறையில் இருக்கிறோம் l க்கு அதே ஸ்லாஷ் h மூலம் இயக்குவேன் எனவே என்ன செய்வது என்று சொல்கிறேன் எனவே நீங்கள் அதை இந்த படிவத்தில் கொடுக்க வேண்டும் ஸ்லாஷ் h நீட்டிப்பு இல்லாமல் குறிப்பிட்ட திரை q sim கோப்பு பெயரை உங்களுக்கு வழங்கும் எனவே டாட் sch இல்லாமல் q sim ரெக்டிஃபையர் என்று சொன்னால் அது சரியான கோப்புகளை எடுத்து நிகர கோப்பை உருவாக்கி பின்னர் n g spice அல்லது அவுட்புட் கோப்பை ஆக்டேவின் gnu ப்ளாட்டால் பெற முடியும் இது spice read file dot m மூலம் படிக்கப்படும் பின்னர் அவற்றின் வெளியீடுகளைத் திட்டமிட q plot dot m பயன்படுத்தப்படும் எனவே இந்த இரண்டு syntax பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லாதவை ஏனெனில் g n u plot தானே நீங்கள் விரும்பும் வடிவமைப்பிற்கான வெளியீட்டை வழங்கும் எனவே நான் க்யூ சிம் ரெக்டிஃபையரை இயக்குகிறேன் இப்போது உருவாக்கப்பட்ட நிகர கோப்பு தேவையில்லை எனவே நாம் என்ன செய்வோம் உங்களிடம் உள்ள திட்டவட்டங்களைச் செய்த உடனேயே இந்த நெட் கோப்பை நீக்குகிறேன் இதை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் நிச்சயமாக edit 0 1 dot sum q sim rectifier ஒரு உருவகப்படுத்துதலின் அனைத்து முடிவுகளையும் கொண்ட ஒரு மூல கோப்பு வெளியீட்டை பட்டியல் உருவாக்கும் இப்போது முன்னிருப்பான நேரத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் இங்கே நான் காற்புள்ளியை பிரித்து வைக்க வேண்டும் நான் உள்ளே V மூலம் என்று சொல்லலாம் Va minus Vb ஐயும் கொடுக்க முடியும் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் இதை இந்த gnu ப்லாட் வெளியீடு போன்ற ஒன்றைக் காண்பீர்கள் நீங்கள் இங்கே பார்க்கலாம் உங்களிடம் இருக்கும் நீங்கள் அதை ஒரு கோப்பில் சேமிக்கலாம் இப்போது நான் test dot svg save ஆக சேமிப்பேன் என்று வைத்துக்கொள்வோம் பிறகு நான் qsim இலிருந்து வெளியே வருவேன் எனவே இங்கே நீங்கள் சோதனை புள்ளி svg ஐப் பெறுவீர்கள் இது வெக்டர் கிராஃபிக் தொகுப்பு போன்ற வெக்டர் கிராஃபிக் பேக்கேஜ் அல்லது மை ஸ்கேப் போன்ற எந்த ஒரு கிராஃபிக் தொகுப்பிலும் எடுக்கப்படலாம் பின்னர் நீங்கள் மேலும் எடிட்டிங் செய்து பின்னர் ஆவணத்தில் வைக்கலாம் எனவே ஸ்கீமடிக்ஸ் மற்றும் ng spice மற்றும் ப்ளாட் அவுட்கள் ஆகியவற்றிலிருந்து தொடங்கி ஒரு முழுமையான உருவகப்படுத்துதலை நாம் மேற்கொள்கிறோம்